இந்தத் அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் மற்றும் ஆப்பரேஷன் ஆம்ப்ளிஃபையரின் பயன்பாடுகளைப் பற்றி இங்கு காண்போம் ஆக அதுவரை நாம் முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரின் பண்புகளைப் பற்றி பார்த்தோம் ஆக நாம் பண்புகளைப் பற்றி பேச ஆரம்பித்தால் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையரின் பல பண்புகளான மின்மறுப்பு வெளியீட்டு மின்மறுப்பு மற்றும் அதிக கெயின் ஆகியவற்றை நாம் கண்டுள்ளோம் பிறகு நாம் ஆஃப்செட் வோல்டேஜ் பற்றி பார்த்தோம் உள்ளீட்டு பையாஸ் மின்னூட்டம் என்றால் என்ன பிறகு CMRR என்ன செய்கிறது CMRR என்றால் என்ன CMRR எவ்வாறு மிக அதிகமாக இருக்கும் CMRR மிக அதிகமாக இருப்பின் சரியான வெளியீட்டு வோல்டேஜை பெறுவது எப்படி மற்றும் பொது பயன்முறை வோல்டேஜை குறைப்பது எப்படி இவற்றையெல்லாம் நாம் பார்த்துள்ளோம் ஒரு ஆபரேஷனல் ஆம்ப்ளிபையரை எவ்வாறு பயன்படுத்துவது என்றும் நாம் பார்த்துள்ளோம் ஆஃப்செட் விளைவுகளை ரத்து செய்வதற்கு எந்த வகையான சர்க்யூட் வரைபடத்தை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வெளியீட்டு வோல்டேஜ் பூஜ்யம் கிடைக்கப்பெற ஆஃப்செட்டை எவ்வாறு ஈடு செய்ய வேண்டும் அதாவது நான் இரு முனைகளுக்கும் தரையிணைப்பு செய்ய வேண்டும் அதனால் வெளியீட்டு பூஜ்யம் ஆகும் ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் ஆக நாம் சர்க்யூட் வரைபடத்தை காண்போம் முனை 1 மற்றும் முனை 5 க்கு இடையில் ஒரு பொடன்சியோமீட்டர் இணைக்கச் செய்வோம் பொடன்சியோமீட்டரின் மதிப்புகளை மாற்றுவதன் மூலம் வெளியீட்டு வோல்டேஜ் ஆனது பூஜ்ஜியம் செய்யப்படுகிறது மேலும் நாம் உள்ளீட்டு மின்னோட்டம் மற்றும் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட உள்ளீட்டு விளைவுகளைப் பார்த்துள்ளோம் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் மற்றும் உள்ளீட்டு பையாஸ் மின்னோட்டம் ஆகியவற்றின் மதிப்புகளை கண்டறிவது எப்படி அல்லது உள்ளீட்டு மின்னோட்டத்தின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அவற்றினை கண்டுபிடிப்பது எப்படி ஆக இவை நமக்கு புரிந்திருக்கும் மற்றும் மெய்நிகர் தரையிணைப்பு பற்றியும் கண்டுள்ளோம் மெய்நிகர் தரையிணைப்பின் முக்கியமான பகுதியினையும் நாம் கொண்டுள்ளோம் இப்பொழுது இந்த மூன்று பொருட்களையும் அடிப்படையாகக் கொண்டு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையரின் வெவ்வாறு செயல்பாடுகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை காணலாம் இன்றைய விரிவுரையின் யோசனை இதுதான் ஆக இது நம்முடைய பத்தாவது விரிவுரையாகும் மற்றும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர்களின் சர்க்யூட்டை எவ்வாறு வடிவமைப்பது என நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்கு இது பல அத்தியாயங்களாகப் பிரிக்கப்பட்டு உள்ளன ஆக ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையரின் சர்க்யூட் பற்றி நீங்கள் பேசினால் நாமென்ன பார்த்துள்ளோம் நாம் பார்த்துள்ளோம் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையரின் சர்க்யூட்டின் உள்ளமைவில் வேறுபட்ட பயன்கள் உள்ளடக்கமாகும் அவை பின்வருவன ஒரு கெயின் ஆம்ப்ளிபையர் அல்லது பஃப்பர் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையர் நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையர் சம்மிங் ஆம்ப்ளிபையர் இன்டங்ரேடர் டிஃப்பரன்டியேட்டர் மற்றும் ஃபில்டர்களைப் பற்றி காண்போம் ஆக அடுத்த விரிவுரையில் ஃபில்டர்களைப் பற்றி காண்போம் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் முதலில் ஆம்ப்ளிபயர்கள் பற்றி பார்ப்போம் மேலும் சில கணக்குகளையும் தீர்க்க முயற்சி செய்வோம் ஆக நாம் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் சார்ந்த சர்க்யூட்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதைப் புரிந்து கொள்வோம் ஆக இங்கே பலவகையான சர்க்யூட்கள் உள்ளன நாம் முதல் ஒன்றிலிருந்து ஆரம்பிப்போம் அதுவே வோல்டேஜ் ஃபாலோயர் சர்க்யூட் ஆகும் ஆக இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்தால் நான் இன்வர்டிங் உள்ளமைவு சார்ந்த ஒரு கெயின் பஃப்பராகும் அப்படி என்றால் என்ன அதாவது நான் இன்வர்டிங் உள்ளீடிற்கு வோல்டேஜை உள்ளீட்டு செய்து மற்றும் இன்வர்டிங் முனைக்கு பின்னூட்டம் உள்ளீட்டு செய்தால் வெளியிடானது இன்வர்டிங் உள்ளீடிற்கு பின்னூட்டமாக அமைகிறது நாம் நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையரிற்கு வோல்டேஜை உள்ளீட்டு செய்வதால் நான் இன்வர்டிங் உள்ளமைவின்படி இது ஒரு கெயின் பஃப்பராகிறது இந்த பயன்பாட்டை முன்கூட்டியே பார்த்துள்ளோம் ஆக நான் ஒரு சமமான வோல்டேஜ் ஆம்ப்ளிபையர் ஐ செய்தால் நான் அதை எவ்வாறு பயன்படுத்துவது நீங்கள் காண்கிறீர்கள் வோல்டேஜ் ஃபாலோயரின் உள்ளீட்டு மின்தடை முடிவில்லாதது ஆகும் மற்றும் வெளியீட்டு மின்தடை பூஜ்யம் ஆகும் சுட்டிக்காட்டியுள்ள ஆம்ப்ளிபையரின் வோல்டேஜ் கெயினே யுனைடி கெயினாகும் யுனைடி கெயின் என்றால் என்ன கெயின் ஒன்று ஆகும் நம்மிடம் Avo வோல்டேஜ் கெயின் 1 க்கு சமமாக இருக்கும் மூலம் மற்றும் லோடை பொருட்படுத்தாமல் மூடிய வளைய கெயின் 1 ஆக இருக்கும் ஆக இதுவே நமக்குச் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள ஆம்ப்ளிபையர் இதை அதிக உள்ளீட்டு மின்மறுப்பு மூலத்தை குறைந்த வெளியீட்டு மின் மறுப்பு லோடு உடன் இணைக்கும் ஒரு பஃப்பர் வோல்டேஜ் ஆம்ப்ளிபையராக பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் சுட்டிக்காட்டியுள்ள ஆம்ப்ளிபையரிற்கு அதிக உள்ளீட்டு மின்மறுப்பு மற்றும் குறைந்த வெளியீட்டு மின் மறுப்பு இருக்கும் அதாவது இதனை மூலத்துடன் இணைக்கலாம் ஒருவேளை இதுதான் மூலம் 1 இதற்கு மிக அதிகமான உள்ளீட்டு மின்மறுப்பு இருக்கிறது பிறகு நாம் யூனிட்டி கெயின் ஆம்ப்ளிபையர் உடன் இணைப்போம் மற்றும் லோடிற்கு மிகக்குறைந்த வெளியீட்டு மின்மறுப்பு இருக்கும் பிறகு யூனிட்டி கெயின் ஆம்ப்ளிபையரை இணைப்போம் யூனிட்டி கெயின் ஆம்ப்ளிபையரை பெரும்பாலான ஆம்ப்ளிபையர் சர்க்யூட்களில் கடைசி நிலையாக பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் இது ஒரு வோல்டேஜ் ஃபாலோயர் ஆகும் மற்றும் எந்த ஒரு லோடு அதிகமான மின்சாரத்தை எடுத்துக் கொள்கிறதோ அதனுடன் இதை இணைக்க முடியும் ஆனால் உள்ளீட்டில் உள்ள வோல்டேஜும் வெளியீட்டில் உள்ள வோல்டேஜும் சமமாக இருக்கும் வோல்டேஜ் பின்தொடரும் என்ன வோல்டேஜ் உள்ளீட்டில் இருக்கிறதோ அதுவே வெளியீட்டில் பின்தொடரும் அதனால் இதை வோல்டேஜ் ஃபாலோயர் என்கிறோம் இதன் கெயின் 1 ஆகும் அதனால் இதை யுனைட்டி கெயின் ஆம்ப்ளிபையர் என்கிறோம் ஆக இவையாவும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையராகிய வோல்டேஜ் ஃபாலோயரின் பண்புகளாகும் இவ்வாறாகவே நாம் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையரை வோல்டேஜ் ஃபாலோயராக பயன்படுத்தலாம் இப்பொழுது இன்வர்ட்டிங் ஆம்ப்பிளிபையரை மேலும் பார்ப்போம் ஆக ஆப்பரேஷன் ஆம்ப்ளிபையரை பயன்படுத்தி இன்வர்டிங் ஆம்ப்ளிஃபையரின் சர்க்யூட் வரைபடத்தை எவ்வாறு நாம் வடிவமைப்பது ஆக இன்வர்டிங் மூடிய லூப் உள்ளமைவிற்கு வெளிப்புற கூறுகளான R1 மற்றும் R2 ஒரு மூடிய லூப்பை அமைக்கும் இது ஒரு மூடிய லூப்பை அமைக்கும் ஏனென்றால் நீங்கள் Rc க்கு இங்கே உள்ளீட்டு மதிப்பை கொடுக்கிறீர்கள் மற்றும் இன்வர்டிங் முனையிலிருந்து உள்ளீட்டு சிக்னல் கொடுக்கப்படுகிறது ஆக நாம் இன்வர்டிங் முனைக்கு உள்ளீட்டு மதிப்பை கொடுக்கிறோம் ஆக 3 விஷயங்களை நாம் புரிந்துகொள்ள வேண்டியுள்ளது முதலில் வெளிப்புறக் கூறுகளான R1 மற்றும் R2 ஒரு மூடிய லூப்பை அமைந்திருக்கும் இரண்டாவதாக இன்வர்டிங் உள்ளீடிற்கு வெளியீட்டு பின்னூட்டமாக கொடுக்கப்படுகிறது மற்றும் மூன்றாவதாக இன்வர்டிங் முனைக்கு உள்ளீட்டு சிக்னல் கொடுக்கப்படுகிறது இப்பொழுது சர்க்யூட்டில் மெய்நிகர் ஷார்ட் விதியை பயன்படுத்த தேவையான நிலைகள் என்னவென்றால் எதிர்மறை பின்னூட்டம் மற்றும் முடிவில்லாத திறந்த லூப் கெயினாகும் இதுவே நமது தேவைகள் ஆகும் இல்லையா ஆக அங்கே மூடிய லூப் கெயின் என்றால் என்ன மூடிய லூப் கெயின் G என்பது VoVi க்கு சமமாகும் அது வேறொன்றுமில்லை R2 R1 ஆகும் நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த புள்ளியில் இது மெய்நிகர் தரையிணைப்பு ஆகும் நாம் மெய்நிகர் தரையிணைப்பு பற்றி பார்த்துள்ளோம் ஏனென்றால் இந்த முனை தரையிணைக்கப்பட்டுள்ளது நம்முடைய இன்வர்டிங் முனை தரையிணைக்கப்பட்டுள்ளது ஆகவே தான் நான் இன்வர்டிங் முனையையும் தரையிணைக்கப்பட்டதாக கருதுகிறோம் ஆக இப்பொழுது நம்மிடம் R1 எனும் மின் தடை உள்ளது மற்றும் நாம் V1 எனும் வோல்டேஜை உள்ளீட்டு செய்தால் எனது மின்தடை R1 வழியாகப் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பானது வேறொன்றுமில்லை IV1 R1 ஆகும் அதேபோல் ஒருவேளை நான் R2 எனும் மின்தடை வாயிலாக பாயும் மின்னோட்டத்தை கணக்கிட வேண்டும் என்றால் அது வேறொன்றுமில்லை ஆனால் I2 ஆனது I1 ற்கு சமமாக இருக்கும் அது V1R1 ற்கு சமமாக இருக்கும் ஆக வெளியீட்டு வோல்டேஜ் எதற்குச் சமமாக இருக்கும் அது இங்கே பூஜ்யம் ஆகும் இங்கே வோல்டேஜ் 0 ஆகும் ஏனென்றால் இங்கே உள்ளீட்டு மின்மறுப்பு முடிவற்றதாக அல்லது மிக அதிகமாக இருப்பதால் இங்கே எதுவும் பாயாது மற்றும் வேறுபாடு வோல்டேஜ் பூஜ்யம் வோல்ட் ஆகும் ஆக இப்பொழுது நாம் Vo ஐ கணக்கிட வேண்டும் அது வேறொன்றுமில்லை 0 V1R1R2 ஆகும் ஆக Vo என்னவாக இருக்கும் Vo என்பது வேறொன்றுமில்லை R2R1 ஆகும் இப்பொழுது நீங்கள் டிஃபரன்ஷியல் கைன் ஈறிலியைப் பார்த்தால் அது V2 V1 ஆகும் அது வேறொன்றுமில்லை VoA அது பூஜ்யம் ஆகும் டிஃபரன்ஷியல் கைன் ஈறிலி பூஜ்யம் ஆகும் முடிவில்லாத வேறுபாடு கெயின் காரணமாக அதன் மதிப்பு பூஜ்யம் ஆகும் மற்றும் நமக்கு தெரியும் இதற்கு முடிவில்லாத உள்ளீட்டு மின்மறுப்பு இருக்கும் அதாவது I1 I2 0 மேலும் உங்களிடம் வெளியீட்டு மின்மறுப்பு 0 ஆக உள்ளது அதாவது வெளியீட்டு வோல்டேஜ் ஆக வோல்டேஜ் கெயின் என்ன நெகட்டிவ் ஆகும் உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு சிக்னல்கள் அவுட் ஆஃப் பேஸ் ஆக உள்ளது இது வேறொரு கருத்தாகும் மற்றும் நாம் இந்தக் கருத்தைக் கண்டுள்ளோம் அவுட் ஆஃப் பேஸ் பற்றி நாம் பார்த்ததால் அவுட் ஆஃப் பேஸ் என்பது வேறொன்றுமில்லை இங்கே இருக்கும் இன்வர்டிங் முனைக்கு நாம் உள்ளீட்டு கொடுப்பதாகும் இன்வர்டிங் முனை உள்ளீட்டிற்கு இது கொடுக்கப்படுகிறது வெளியீடானது உள்ளீட்டினை பெருக்கிய பதிப்பாகும் வெளியீடானது உள்ளீட்டினை பெருக்கிய பதிப்பாக இருக்கும் மற்றும் அந்த ஆம்பிளிஃபிகேஷன் R2 R1 இன் மதிப்பை சார்ந்தே இருக்கும் ஆனால் இது இன் பேசாக உள்ளதா அல்லது அவுட் ஆஃப் பேஸாக உள்ளதா இன்வர்டிங் சூழலில் நீங்கள் பார்க்கலாம் வெளியீட்டு ஆம்ப்ளிபை செய்ய பட்டிருக்கும் ஆனால் அவுட் ஆஃப் பேஸாக இது பெரிதாக்கப்பட்டிருக்கும் ஆனால் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸாக இது ஒருவேளை 0 டிகிரி ஆக இருந்தால் இது 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸாக இருக்கும் ஆக அதுவே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதாவது உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு சிக்னல்கள் அவுட் ஆஃப் பேஸாக இருக்கும் அடுத்து வெளிப்புற செயலிக்கூறுகள் சார்ந்தே மூடிய லூப் கெயின் இருக்கிறது ஏன் ஏனென்றால் நம்மிடம் R2 மற்றும் R1 உள்ளது ஆக இது வெளிப்புற செயலிக்கூறாகும் R1 ஒரு மின்தடை R2 ஒரு மின்தடை இவை ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிபையரின் வெளிப்புறத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதால் இவை வெளிப்புற பாஸிவ் கூறுகளாகும் மற்றும் நம்முடைய கெயின் இந்த ஆம்ப்ளிபையரைப் பார்த்தால் அது மூடிய லூப் உள்ளமைவில் உள்ளது இப்பொழுது மூடிய லூப் கெயினானது R2 மற்றும் R1 ஐ சார்ந்து இருப்பதால் தான் நாம் மூடிய லூப் கெயினானது வெளிப்புற பாஸிவ் கூறுகளை முழுமையாக சார்ந்தே இருக்கிறது என்று கூறலாம் மூடிய லூப் ஆம்ப்ளிபையர் துல்லிய மதிப்பிற்காக கெயினை மாற்றிக்கொள்ளும் அதாவது இங்கே நமக்கு மிகவும் அதிகமான கெயின் இல்லை ஆனால் நம்மால் கெயினை மாற்றி ஒரு முடிவுள்ள துல்லிய மூடிய லூப் கெயினைப் பெற முடியும் துல்லிய நிலை சீராக இருந்தாலும் நம்மிடம் முடிவுள்ள மூடிய லூப் கெயினே உள்ளது ஆனால் பின்னூட்டம் இல்லாத சூழலில் உங்களுக்கு ஈற்றிலியாக கெயினே இருக்கும் இதுவே இன்வர்டிங் ஆம்ப்ளிபையர் ஆகும் அதிக உள்ளீட்டு மூடிய லூப் மின்மறுப்பிற்கு R1 அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் இது போதுமான G ஐ பெறுவதற்கு அளவு தடை செய்யப்பட்டுள்ளது அது என்ன சொல்ல வருகிறது அதாவது என்னிடம் Av இருந்தால் அதற்கு சமமான கெயின் இங்கே என்னவாக இருக்கும் R2R1 இல்லையா மற்றும் வெளியீட்டு வோல்டேஜ் VoR2R1Vi இப்பொழுது நாம் இங்கே என்ன சொல்கிறோம் அதிக உள்ளீட்டு மூடிய லூப் மின்மறுப்பிற்கு நமக்கு என்ன வேண்டும் நமக்கு R1 மிக அதிகமாக இருக்க வேண்டும் ஆக R1 மிக அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் வெளியீட்டும் உள்ளீட்டும் சமமாக இருக்கும் R1 ஐ ஈற்றிலியாக எடுத்துக் கொண்டால் இந்த R2R1Vi மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கும் ஆக போதுமான கெயினை பெறுவதற்கு அதன் அளவு வரம்புக்குள் வைக்கப்படுகிறது மற்றும் R1 இன் மிக அதிகமான மதிப்பை பயன்படுத்த வேண்டும் நாம் நமது ஆம்ப்ளிபையரின் கெயினை புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக எனக்கு ஆம்ப்ளிபையரின் கெயின் 100 என கிடைக்கவேண்டுமென்றால் எனக்கு R2 100 ஓம்ஸ் ஆகவும் மற்றும் R1 1 ஓம் ஆகவும் இருக்க வேண்டும் ஆக எனக்கு கெயின் R2 100K க்கு சமமாகவும் மற்றும் R1 1K க்கு சமமாக இருக்கும் நீங்கள் காணலாம் ஆக நமக்கு அதிகமாக தேவைப்பட்டாலும் இது கெயின் காரணமாக அளவு செய்யப்பட்டுள்ளது இங்கே நான் 10 K கொடுத்தால் கெயின் 100 ஆக இருக்காது கெயினின் மதிப்பு 10 ஆக மாறி இருக்கும் ஏனென்றால் கெயினின் மதிப்பு என்பது வேறொன்றுமில்லை R2R1 ஆகும் ஆக இது போதுமான கெயினை பெறுவதற்கு அதன் அளவு வரம்புக்குள் வைக்கப்படுகிறது இந்த எடுத்துக்காட்டை நாம் பார்த்துள்ளோம் பொதுவாக குறைந்த உள்ளீட்டு மின்மறுப்பினால் இன்வர்டிங் உள்ளமைவு பாதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே காணலாம் ஏனென்றால் இது R2R1 எனக்கு 100 மதிப்பு கொண்ட கெயின் வேண்டுமென்றால் R1 1K வாக இருந்தால் நாம் R2 வை 100 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் 1K என்பது மிகவும் குறைவாகும் ஆனால் உண்மையில் நமக்கு R1 அல்லது உள்ளீட்டு மின்மறுப்பின் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் ஆக இன்வர்டிங் ஆம்ப்ளிபையரில் குறைந்த உள்ளீட்டு மின்மறுப்பு ஒரு பிரச்சினையாகும் அதாவது குறைந்த உள்ளீட்டு மின்மறுப்பு இருந்தால் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையரின் உள்ளமைவு பாதிக்கப்பட்டிருக்கும் வெளியீட்டு மின்மறுப்பு 0 ஆகும் வோல்டேஜ் கெயின் என்பது வேறொன்றுமில்லை R2R1 ஆகும் நாம் மேலும் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையரில் முதல் நிலை சர்க்யூட்டின் கெயினை 40 dB ஆக அதிகரிக்கப்பட்டது மின்தடைகளின் மதிப்புகள் கொடுக்கப்படாததால் அந்த மின்தடைகளின் மதிப்புகளை நாம் கண்டறியவேண்டும் இப்பொழுது என்ன கொடுக்கப்பட்டுள்ளது நாம் கெயின் மதிப்பை 40 dB அல்லது 32 dB எதற்கு ஈடாக அதிகரிக்க வேண்டும் ஆக மின்தடைகளின் மதிப்புகள் என்ன இதுதான் கேள்வி இப்பொழுது நாம் ஒரு சம்மிங் ஆம்ப்ளிபயரின் எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் ஆக சம்மிங் ஆம்ப்ளிபயர் என்றால் என்ன நாம் சர்க்யூட்டைப் பார்ப்போம் ஆக நீங்கள் சர்க்யூட்டைப் பார்த்தால் ஒரு இன்வர்டிங் ஆம்ப்ளிபையர் பயன்படுத்தியிருப்பதை நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள் நம்மிடம் ஒரு பின்னூட்டம மின்தடை உள்ளது ஆனால் ஒரு உள்ளீட்டு மின்தடை அல்ல 3 ஆகும் நீங்கள் n உள்ளீட்டு மின்தடைகளைக் கொள்ளலாம் ஆக n உள்ளீடுகள் மற்றும் அனைத்து உள்ளீட்டுகளின் தொகுப்பே வெளியீட்டு ஆகும் ஆக நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும் அது இங்கே எழுதப்பட்டுள்ளது உங்களுக்கு இந்த சர்க்யூட் கொடுக்கப்பட்டால் கிர்ச்சோஃப் மின்னோட்ட விதியின்படி நாம் இந்த மூன்று மதிப்புகளைக் கண்டுபிடிக்கலாம் அதாவது i1 i2 i3 அதாவது இது தொகுத்தலை மற்றும் கொடுக்கவில்லை இது ஆம்ப்ளிஃபிகேசனையும் கொடுக்கிறது அதனால் தான் இதை நாம் சம்மிங் ஆம்ப்ளிபயர் என சொல்கிறோம் இப்பொழுது நீங்கள் இங்கே எளிதாகக் காணலாம் அதாவது மெய்நிகர் தரையிணைப்பு விதி இங்கே உள்ளது மற்றும் இது வேறொன்றுமில்லை நான் இன்வர்டிங் முனை தரையிணைப்பு செய்யப்பட்டிருப்பதால் இன்வர்டிங் முனையிலுள்ள வோல்டேஜ் பூஜ்யம் என்று கருதப்படுகிறது இப்பொழுது உங்கள் முன்னால் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகிறது இந்த எடுத்துக்காட்டு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் Vo ஐ கொடுக்கும் சம்மிங் ஆம்ப்ளிபயரை இந்த படத்தில் உள்ளது போல் வடிவமைக்க வேண்டும் இதுதான் V1 என அனுமானம் செய்வோம் இது தான் V2 மற்றும் பின்னூட்ட மின்தடை Rf இன் மதிப்பு 10 கிலோ ஓம் ஆகும் ஆக இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் நாம் கண்டது என்னவென்றால் ஒரு ஆபரேஷனல் ஆம்ப்ளிபையரை இன்வர்டிங் ஆம்ப்ளிபையராக பயன்படுத்துவது பற்றியும் மற்றும் சில கணக்குகளையும் தீர்த்துள்ளோம் மேலும் நாம் பார்த்துள்ளோம் ஆபரேஷனல் ஆம்ப்ளிபையரை சம்மிங் ஆம்ப்ளிபையராக பயன்படுத்துவது பற்றியும் மற்றும் ஒரு கணக்கையும் பார்த்துள்ளோம் இப்பொழுது அடுத்த அத்தியாயத்தில் ஆபரேஷனல் ஆம்ப்ளிபையரை நான் இன்வர்டிங் ஆம்ப்ளிபையராக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைக் காணலாம் ஆபரேஷனல் ஆம்ப்ளிபையரை இன்வர்டிங் நான் இன்வர்டிங் டிஃப்ரன்டியேடர் இன்டங்ரேடர் சம்மர் ஆக பயன்படுத்தலாம் ஆக மேலும் சில சர்க்யூட்களை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் அதுவரை இந்தக் குறிப்பிட்ட அத்தியாயத்தில் என்ன நடத்தியிருக்கிறோம் என்பதைப் பாருங்கள் மற்றும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன் வருகிறேன் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள்